எனவே அடுத்தது உங்கள் கோர் பெல்ட் கேபிள்களின் கேப்பாசிட்டன்ஸ் சரியாக உள்ளது எனவே நீங்கள் இங்கே என்ன செய்வீர்கள் இது நீல நிறங்கள் வட்டமானது இது உறை வலது மற்றும் உங்களிடம் என்னிடம் ஒரு கண்டக்டர் உள்ளது எனவே கண்டக்டர் 1 முதல் உறை கண்டக்டர் 2 முதல் உறைக்கு கண்டக்டர் 3 அனைத்து விஷயங்கள் கேப்பாசிட்டன்ஸ் 𝐶𝑠 சரி எனவே அடிப்படை என்பது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு உறை என்றால் எல்லா இடங்களிலும் ஒரு பொதுவான புள்ளியாகும் அது இணைக்கப்பட்ட ஒரு பொதுவான புள்ளி மற்றும் ஒவ்வொரு கண்டக்டகும் இடையில் கேப்பாசிட்டன்ஸ் 𝐶𝑐 1 முதல் 2 2 முதல் 3 மற்றும் 3 முதல் 1 மற்றும் இது ஒரு டெல்டா இணைப்பு போல செயல்படுகிறது இந்த டெல்டா இணைப்பு மற்றும் அது கேப்பாசிட்டன்ஸ் 𝐶𝑐 C பின்னொட்டு c c என்பது முக்கிய வலதுபுறம் எனவே இதை நீங்கள் 3 கோர் பெல்ட் கேபிள் என்று அழைக்கிறீர்கள் இப்போது இந்த டெல்டா இணைப்பு கேப்பாசிட்டன்ஸ் ஸ்டார் இணைப்பாக மாற்றினால் இது ஒரு ஸ்டார் பதிப்பு 1 ஆக மாறும் இது நீங்கள் ஸ்டாராக மாறினால் நியூட்ரல் என்று சொல்லலாம் எனவே அது 3 𝐶𝑐 3 𝐶𝑐 மற்றும் 3 be ஆக இருக்கும் ஏனெனில் இது நீங்களே செய்யக்கூடிய ஒரு கேப்பாசிட்டன்ஸ் டெல்டாவிலிருந்து ஸ்டாராக மாறுவதை நான் உங்களுக்குக் காட்டவில்லை என்று நினைக்கிறேன் அது 3 𝐶𝑐 ஆக இருக்கும் அப்படியே இருங்கள் நான் அதை அப்படியே காட்டுகிறேன் இது உங்கள் கெப்பாசிட்டர் என்று கருதுங்கள் இது டெல்டா இணைப்பு சரி இது உங்களுடையது இந்த புள்ளி 1 மற்றும் இது 2 மற்றும் இந்த புள்ளி உங்கள் 3 வலது இது 3 கண்டக்டர் அவர்களின் கேப்பாசிட்டன்ஸ் இது 𝐶𝑐 மற்றும் இது உங்கள் 𝐶𝑐 வலது எனவே என்றால் நான் வலது ஸ்டாராக மாறுகிறேன் நான் அதை ஸ்டாராக மாற்றினால் மதிப்பு என்னவாக இருக்கும் என்று சொல்லுங்கள் ஸ்டார் மாற்றம் இதற்கு சொல்லும் இது உண்மையில் நான் உங்களுக்குக் காட்டினேன் இது 3 𝐶𝑐 எப்படி 3 𝐶𝑐 வருகிறது இது 𝐶0 இது 𝐶0 இது 𝐶0 சரி எனவே இது எப்போது 𝐶𝑐 என்றால் நீங்கள் உதாரணமாக நீங்கள் அதை ரியாக்டண்ட் 𝑋𝑐 ரியாக்டண்ட் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் 𝑋𝑐 இது 𝑋𝑐 இது சரியானது எனவே நீங்கள் டெல்டாவை ஸ்டாராக மாற்றும் போது அது இங்கே சமமானதாகும் நீங்கள் அதை ஸ்டாராக மாற்றும் போது இந்த ஒரு ரியாக்டண்ட் 𝑋𝑐0 இங்கேயும் 𝑋𝑐0 இங்கேயும் 𝑋𝑐0 சரியாகச் சொல்லுங்கள் எனவே நீங்கள் டெல்டாவை ஸ்டாராக மாற்றத்திற்கு எழுதலாம் என்று அர்த்தம் போது 𝑋𝑐0 இந்த 2 பொருட்களின் தயாரிப்புக்கு சமம் அது உங்கள் 𝑋𝑐 This இதை இப்படி ஆக்குங்கள் ஏனெனில் இது 𝑋𝑐 ஆல் all அனைத்து கூட்டுத்தொகையால் வகுக்கப்படுகிறது எனவே அது 3 ஆக இருக்கும் 𝑋𝑐 𝑋𝑐 cancel ரத்து செய்யப்படும் எனவே ஒரு 𝑋𝑐 இருக்கும் அது உங்கள் 𝑋𝑐 ஆல் 3 வலது இது ரத்து செய்யப்படும் அதனால் 𝑋𝑐 3 ஆக இருக்கும் எனவே அதனால்தான் நாங்கள் நீங்கள் எழுதுகிறோம் இது 𝐶𝑠 இருக்கும் இப்போது3 Cc உடன் தொடராக இருக்கும் எனவே இது 𝐶𝑠 பிளஸ் மன்னிக்கவும் இந்த 3𝐶𝑐 மற்றும் தொடர் இணைப்பில் இதுவும் 3𝐶𝑐 மற்றும் தொடர் இணைப்பு இதுவும் 3𝐶𝑐 மற்றும் 𝐶𝑠 இணைப்பு இதுதான் உங்களின் சீத் கள் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொதுவான புள்ளி உள்ளது இப்போது நாங்கள் இதற்கு வருவோம் உங்கள் கேப்பாசிட்டன்ஸ் 3 3 உங்கள் கோர் பெல்ட் கேபிள் மற்றும் இந்த ஒரு சமமான மின்தேக்கி உரிமை அதற்கு சமமான கேப்பாசிட்டன்ஸ் 3 கோர் பெல்ட் கேபிள் இப்போது சில விவரங்கள் உள்ளன எனவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இப்போது 3 கோர் பெல்ட் கேபிள்கள் 11 kV வரை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன இந்த கேபிளில் எந்த 2 ஜோடி கண்டக்டர்களுக்கும் இடையே சாத்தியமான வேறுபாடு உள்ளது எனவே உண்மையில் உங்கள் சாத்தியமான வேறுபாடு ஏற்படலாம் ஏனெனில் எந்த 2 கண்டக்டர்களுக்கும் இடையில் மற்றும் கண்டக்டர் மற்றும் உறைகளுக்கு இடையில் எனவே மின்சார புலம் சரியாக இருக்கும் இதனால் எந்த 2 கடத்திகளுக்கும் இடையில் எந்த கடத்திக்கும் உறைகளுக்கும் இடையில் ஒரு மின்சார புலம் உள்ளது எனவே அந்த மின் புலத்தின் காரணமாக நீங்கள் உங்கள் கேப்பாசிட்டன்ஸ் 3 என்று அழைக்கப்படுகிறீர்கள் எனவே எந்த 2 ஜோடி கண்டக்டர்களுக்கும் இடையே ஒரு மின்சார புலம் உள்ளது மற்றும் ஒவ்வொரு கண்டக்டர் மற்றும் உறைகளுக்கும் இடையில் உள்ளது அதனால்தான் இந்த கேப்பாசிட்டன்ஸ் கருதப்படுகிறது எனவே ஒரு கேப்பாசிட்டன்ஸ் உள்ளது இந்த கேப்பாசிட்டன்ஸ் 𝐶𝑐 சரியானது என்று நான் உங்களுக்குக் காட்டினேன் எந்த 2 ஜோடி கண்டக்டர் மற்றும் கேப்பாசிட்டன்ஸ் இடையே ஒவ்வொரு கண்டக்டர் மற்றும் உறைக்கும் இடையே படம் 8 இல் காட்டப்பட்டுள்ளபடி மற்றும் அதற்கு சமமான படம் 9 இல் காட்டப்பட்டுள்ளது டெல்டாவுக்கு ஸ்டார் மாற்றம் சரியானது ஆகையால் படம் 8 இல் உள்ள 3 டெல்டா இணைக்கப்பட்ட கேப்பாசிட்டன்ஸ் ஸ்டார் க்கு பதிலாக 3 ஸ்டார் இணைக்கப்பட்ட கேப்பாசிட்டன்ஸ் மாற்ற முடியும் உறைக்கான கேப்பாசிட்டன்ஸ் ஒவ்வொரு மையத்தின் ஸ்டார் இணைக்கப்பட்ட கேப்பாசிட்டன்ஸ்க்கு இணையாக பூமியின் நடுநிலைக்கு கருதப்படுகிறது அதாவது C என்பது 3𝐶𝑐 𝐶𝑠 வலதுக்கு சமமாக இருக்கும் எனவே இதற்கான கேப்பாசிட்டன்ஸ் வலதுபுறத்தை உறைவதற்கான கேப்பாசிட்டன்ஸ் என்று கருதலாம் அதாவது நீங்கள் கூறுவதை நீங்கள் உறைக்கு கேப்பாசிட்டன்ஸ் என்று அழைப்பது ஒவ்வொரு மையத்தின் பூமி நடுநிலை ஸ்டார்ன் இணைக்கப்பட்ட கேப்பாசிட்டன்ஸ்க்கு இணையாக இருக்கும் என்று கருதலாம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு சமமான C இருக்கும் 3𝐶𝑐 𝐶𝑠 க்கு சமமாக இருக்க வேண்டும் இதன் பொருள் கேப்பாசிட்டன்ஸ் 𝐶𝑐 மற்றும் the பின்வரும் அளவீடு மூலம் பெறப்படுகிறது அதாவது நீங்கள் உங்களால் அளவிட முடியும் நீங்கள் அதை சரியாக அளவிடலாம் எனவே உங்கள் கேள்வி என்னவென்றால் இந்த 3𝐶𝑐 இந்த கேப்பாசிட்டன்ஸ் உள்ளது பிறகு இந்த 𝐶𝑠 உள்ளது மற்றும் y உடன் இணைக்கப்பட்ட கேப்பாசிட்டன்ஸ் உள்ளது மண்ணின் நடுநிலையான ஒவ்வொரு மையமும் C என்பது 3𝐶𝑐 to க்கு சமம் இதை நீங்கள் உங்கள் சொந்தமாகவும் செய்யலாம் எனவே பின்வரும் அளவீடுகளால் மற்றும் கேப்பாசிட்டன்ஸ்கள் பெறப்படுகின்றன இங்கே நீங்கள் எந்த 2 கண்டக்டர்கள் உறை வலது மற்றும் கேப்பாசிட்டன்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கலவைக்கும் மூன்றாவது கண்டக்டர்க்கும் இடையில் சரியாக அளவிட முடியும் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது சரியானது எனவே எந்த 2 கண்டக்டர்களும் உறையுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று சொல்வது ஏதேனும் 2 கண்டக்டரை வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அழைப்பது 1 2 3 மூன்று கண்டக்டர்கள் உள்ளனர் எனவே எந்த 2 கண்டக்டரும் இது உறை உங்களின் பெயராக நீங்கள் இதை அழைக்கிறீர்கள் இது உண்மையில் ஒரு உறை இது ஒரு பொதுவான புள்ளி சரியானது ஏனென்றால் இந்த 1 எதுவும் இல்லை என்றால் அது பொதுவானது புள்ளி எனவே இந்த வழக்கில் 2 மற்றும் 3 இந்த கண்டக்டர் நேரடியாக உங்கள் புரிதலுக்காகவே சொல்கிறேன் இது போல் உறை 3 உறைக்கு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் 2 உறைக்கு இணைக்கப்பட்டுள்ளது அது S என்பது உறையை சரியாக குறிக்கிறது எனவே எந்த 2 கண்டக்டர்களும் உறையுடன் இணைக்கப்பட்டுள்ளன அதனால் அது இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த சேர்க்கைக்கும் மூன்றாவது நடத்துனருக்கும் இடையிலான கேப்பாசிட்டன்ஸ் அளவீடு அதாவது நீங்கள் இதை இணைக்கிறீர்கள் மூன்றாவது கண்டக்டருக்கு இடையில் இது 1 அளவீடு என்று சொல்லுங்கள் எனவே ஒரு சிறிய கவனிப்பு 𝐶𝑎 2𝐶𝑐 𝐶𝑠 சரியாக இருக்கும் என்பதைக் காட்டும் எனவே இந்த 1 இன் உங்கள் சமமான சுற்று என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் காத்திருங்கள் உண்மையில் இது ஒரு பொதுவான புள்ளி எனவே இது உங்கள் கண்டக்டர் 1 இது உண்மையில் கண்டக்டர் சரியானது எனவே இந்த 3 பொதுவான புள்ளி எனவே ஒருவர் என்ன செய்ய முடியும் இது உங்கள் 𝐶𝑠 இது 𝐶𝑠 சரி எனவே நான் இந்த 3 புள்ளிகளை இணைத்தபோது எனவே இது இன்னொன்று இந்த புள்ளி 2 இது 3 இது தான் இந்த புள்ளி மற்றும் இங்கே நீங்கள் அழைப்பது இது மற்றொரு புள்ளி 1 எனவே 1 இந்த பக்கத்திற்கு 𝐶𝑐 இது 𝐶𝑐 இது இந்த பக்கமும் 𝐶𝑐 சரி எனவே இந்த 3 இணையான கெப்பாசிட்டன்ஸ் உள்ளது சமன்பாடு 27 எனவே இந்த சமமான ஒன்றை நான் உங்களுக்காக வரைந்துள்ளேன் எனவே இந்த புள்ளி ஒரு பொதுவான புள்ளி இது கண்டக்டர் 2 3 மற்றும் C இவை அனைத்தும் ஒன்றாக உள்ளன அதனால்தான் நான் இந்த பொதுவான புள்ளி 2 3 மற்றும் அதே வரைபடத்தை நான் இங்கே வைக்கிறேன் மற்றொரு இரண்டாவது விஷயம் இது 1 அதனால் இது உங்களுக்கு 2𝐶𝑐 Csஉரிமை கொடுக்கும் எனவே மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த 2 க்கு இடையில் நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் நாங்கள் இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள சமமான கெப்பாசிட்டன்ஸ் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அதாவது இந்த 2 புள்ளி இந்த 1 மற்றும் இந்த பொதுவான 2 புள்ளி அதாவது 1 இந்த 1 க்கு சமமான பகுதி b அடுத்ததாக அனைத்து 3 கண்டக்டர்களும் ஒன்றாக இணைந்தால் நீங்கள் 1 2 3 அனைத்து கண்டக்டர் யையும் ஒன்றாக இணைக்கிறீர்கள் நீங்கள் அதை சரியாக ஒன்றாக இணைத்து ஒன்றாக இணைத்து கெப்பாசிட்டன்ஸ் இந்த கலவையும் உறையும் இடையே அளவிடப்படுகிறது எனவே இந்த அனைத்து கண்டக்டர்களும் ஒன்றிணைக்கப்பட்டு உறைக்கு நடுவில் உள்ளன எனவே உறை ஒரு பொதுவான புள்ளியாகும் எனவே அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் எனவே அது ஒன்றாக இருக்கும் என்றால் அவை 3 இணையாக இருக்கும் இந்த 3 கண்டக்டர்களையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே இந்த 1 நடத்துனர் 1 2 3 நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே இந்த 1 தொகுப்பை நீங்கள் ஒன்றாகச் சேர்த்தால் என்ன நடக்கும் அவர்கள் பொதுவான குறிப்பு 𝐶𝑠 𝐶𝑠 𝐶𝑠 மற்றும் இந்த உறை ஒரு பொதுவான புள்ளியாகும் எனவே 2 புள்ளி இருக்கும் அதனால்தான் இது நீங்கள் இதை அழைப்பது மட்டுமே C க்கு நடத்துனர் என்று அந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் 𝐶𝑠 𝐶𝑠 𝐶𝑠 எனவே இயற்கையாகவே நீங்கள் இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் அளந்தால் அது 𝐶𝑏 3𝐶𝑠 க்கு சமமாக இருக்கும் அது சமன்பாடு 28 ஆகும் எனவே அந்த திறமையான கெப்பாசிட்டன்ஸ் ஒவ்வொரு மையத்திற்கும் மற்றும் மண் நடுநிலைக்கும் இடையே உள்ள திறன் கெப்பாசிட்டன்ஸ் we 3𝐶𝑐 is இதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே மற்றும் of க்கு மாற்றாக things மற்றும் this இவற்றையெல்லாம் மதிப்பிடுவதற்கு அது 1 167𝐶𝑏 ஆக இருக்கும் என நினைக்கிறேன் அது 16 ஆகி வருகிறது 3 𝐶𝑎 1 𝐶𝑏 அதாவது இது 0 167 தோராயமாகும் 26 சமன்பாடு 29 சரி இதை நீங்கள் உங்கள் 3 கோர் பெல்ட் கேபிள் என்று அழைக்கிறீர்கள் அது உங்கள் 11 KVவரை பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இது 3 கோர் பெல்ட் கேபிள் ஆகும் எனவே அந்த சாத்தியமான வேறுபாடு கண்டக்டர்களும் ம் ஒவ்வொரு நடத்துனர் மற்றும் உறைகளுக்கும் இடையில் ஏற்படுகிறது ஆகையால் அந்த மின்சார புலங்கள் அங்கு இருக்கும் எனவே நீங்கள் கண்டக்டருக்கும் ஒவ்வொரு கண்டக்டர் உறைகளுக்கும் இடையேயான உங்கள் கெப்பாசிட்டன்ஸ் சரியாக உள்ளது என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே இவை அனைத்தையும் அளவீடு மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் 𝐶𝑎 𝐶𝑏 நீங்கள் பெறலாம் மற்றும் நீங்கள் கணக்கிடலாம் எனவே அடுத்து நாம் ஒரு உதாரணத்திற்கு வருவோம் 7 அது உங்களுக்கு 1 கிலோமீட்டர் நீளமுள்ள கேபிள் கொடுக்கப்பட்டுள்ளது 11 KV ஃபேஸ் 3 கோர் மெட்டல் ஷீட் கேபிள் பின்வரும் முடிவுகளைக் கொடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் சரியான சோதனையில் 1 நாம் 2 கண்டக்டர்களுக்கு இடையேயான கெப்பாசிட்டன்ஸ் பெறுகிறோம் மற்றும் மூன்றாவது கண்டக்டர் 0 65𝜇𝐹 ஆகும் இப்போது கோர் டு கண்டக்டருடன் இணைவதை நாங்கள் பார்த்தோம் உறை மற்றும் அந்த புள்ளி மற்றும் மூன்றாவது கடத்தி கெப்பாசிட்டன்ஸ் 0 65𝜇𝐹 இது அளவீடு 3 கடத்திகள் இடையே எண் 2 கொள்ளளவு ஒன்றாக இணைந்தது மற்றும் உறை அது 0 75𝜇 நீங்கள் அழைப்பது 0 75𝜇𝐹 சரி ஒவ்வொரு மையத்தின் நடுநிலை சார்ஜிங் மின்னோட்டத்திற்கும் ஒவ்வொரு 2 மையத்திற்கும் இடையே உள்ள திறனைக் கண்டறிய நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே நாங்கள் இதை எப்படிச் செய்வோம் என்று நீங்கள் அழைப்பதற்கு இடையில் 2 கடத்திகள் உறையில் இணைந்திருக்கும் மற்றும் மூன்றாவது கண்டக்டர் இப்போது we சமம் என்பது நமக்குத் தெரியும் 33 இதைப் பார்க்கவில்லை இதைப் பார்க்கத் தேவையில்லை 1 நீங்கள் look சமன்பாடு 28 இலிருந்து 𝐶𝑏3 க்கு சமம் 0 75𝜇𝐹 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 𝐶𝑠 இருக்கும் 𝐶𝑏3 753 அது உங்கள் 0 25𝜇𝐹 மற்றும் எங்களுக்குத் தெரியும் equ 1 𝐶𝑎 1 𝐶𝑏 இந்த சமன்பாடு நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எனவே 𝐶𝑐 1 𝐶𝑎 1 that என்று எங்களுக்குத் தெரியும் 65𝜇𝐹 வலது given தரப்பட்டுள்ளது அது தரப்பட்டுள்ளது 260 85𝜇𝐹 இப்போது b என்பது சார்ஜ் செய்யும் மின்னோட்டம் இந்த விஷயத்தை சார்ஜ் செய்வது சரியாக தீர்மானிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் ஒரு கட்டத்திற்கு உங்கள் சார்ஜிங் மின்னோட்டத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஒரு கட்டத்திற்கு மின்னோட்டத்தை சார்ஜ் செய்வது 11 kV ஆகும் எனவே கட்ட மின்னழுத்தம் 11kV√3 மற்றும் அது kV க்கு வோல்ட்டாக மாறுகிறது எனவே அது 103 ஆல் பெருக்கப்படுகிறது அதாவது 1000 பின்னர் 𝜔 2𝜋𝑓 𝐶 0 85 × 10−6 சரி ஒரு கட்டத்திற்கு மின்னோட்டத்தை சார்ஜ் செய்வது 𝜔𝐶𝑉 ஆகும் அதாவது 11 × 103 √3 × 2𝜋 × 50 × 0 696 ஏ பற்றி வருகிறது இப்போது கடைசியாக 1 அது எந்த 2 கடத்திகளுக்கிடையேயான மின்தேக்கம் நீங்கள் எந்த 2 கண்டக்டர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் எந்த 2 கண்டக்டர்களுக்கிடையில் நீங்கள் எடுக்கும் கெப்பாசிட்டன்ஸ் என்ன என்பதை இப்போது கண்டுபிடிக்கவும் 2 கண்டக்டர்கள் அதாவது நாம் கண்டுபிடிக்க விரும்பும் இணைப்பு இது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் 1 முதல் 2 வரை 2 கண்டக்டர் 1 முதல் 2 வரை நீங்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எனவே இதை நீங்கள் உறை என்று அழைக்கிறீர்கள் இது நடத்துனர் 3 எனவே நாம் 1 2 3 நாம் இங்கே என்ன செய்தோம் 3 மற்றும் கள் நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் என்பதைச் சேர்த்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த வழக்கில் 1 முதல் s வரை 𝐶𝑠 சரி இதேபோல் 1 க்கு 3 க்கு 3 என்பது உங்கள் 3 மற்றும் கள் சரியானது உங்கள் 𝐶𝑐 இதேபோல் 1 முதல் 2 உங்கள் 𝐶𝑐 மற்றும் இதேபோல் உங்கள் 2 உங்கள் s க்கு அதாவது உங்கள் 2 க்கு கள் உங்கள் 𝐶𝑠 க்கு சமம் மற்றும் 2 முதல் 3 அதாவது உங்கள் 2 முதல் 3 வரை அதாவது நீங்கள் s மற்றும் 3 இல் சேர்ந்தால் எத்தனை எலிமென்ட்ஸ் விடப்படும் இந்த இரண்டில் சேர்ந்தால் 1 2 3 4 5 5 உறுப்புகள் எஞ்சியிருக்கும் எனவே நீங்கள் இதை 2 முதல் s வரை சேர்த்தால் அது 𝐶𝑠 இருக்கும் மற்றும் 3 மற்றும் கள் பொதுவான புள்ளியாக இருக்கும் எனவே 2 முதல் 3 அல்லது 2 முதல் மீண்டும் it எனவே எந்த 2 கண்டக்டர்களுக்கிடையேயான கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வகையான விஷயம் இது எனவே நாம் செய்வது இந்த மூன்றாவது கண்டக்டர் மற்றும் உறைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சுற்று இந்த சுழற்சியை சிறிய எளிமையான முறையில் வரையலாம் அதாவது நீங்கள் 1 மற்றும் 2 க்கு இடையில் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது 1 மற்றும் 2 க்கு இடையில் 1 மற்றும் 2 𝐶𝑐 அது உள்ளது மற்றும் s மற்றும் 3 என்பது ஒரு பொதுவான புள்ளி அங்கு அதை வித்தியாசமாகக் காண்பிப்பது அதனால் தான் s மற்றும் 3 என்பது ஒரு தனிப் புள்ளி எனவே 1 க்கு இடையில் நீங்கள் அழைத்ததற்கு இடையில் அது 2 கெப்பாசிட்டன்ஸ் உள்ளது 𝐶𝑐 மற்றும் 𝐶𝑠 இதேபோல் 2 மற்றும் s அல்லது 2 3 க்கு இடையில் எப்போதும் பொதுவான புள்ளிகள் 𝐶𝑠 மற்றும் இருக்கும் எனவே இந்த வட்டத்தை இப்படி வலதுபுறமாக வரையலாம் எனவே அந்த விஷயத்தில் நேரடியாக நீங்கள் என்னவென்று கண்டுபிடிக்கலாம் 𝐶12 நீங்கள் 𝐶12 ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே 𝐶𝑐 சரி 𝐶𝑐 பிளஸ் இந்த 2 நீங்கள் இந்த 2 என்று அழைக்கிறீர்கள் மற்றும் இணையாக உள்ளன எனவே பிளஸ் be அவர்கள் இணையாகவும் இந்த காலமும் இதுவும் இருக்கும் பிளஸ் தொடர் என்பதால் அது இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பயிற்சி அவசியம் என்பதை நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் என்று நம்புகிறேன் அதிலிருந்து நீங்கள் இந்த 1 சரியானதை உருவாக்க முடியும் அடுத்தது கேபிள்களின் தற்போதைய மதிப்பீடு கேபிள்களின் தற்போதைய மதிப்பீட்டைத் தேர்ந்தெடுக்கும் பார்வையில் இது மிக முக்கியமான காரணி கேபிள்களின் தற்போதைய மதிப்பீட்டை நிர்ணயிக்கும் பிரச்சனை வெப்ப ஓட்டத்தை கணக்கிடுவதை உள்ளடக்கியது நீங்கள் பல விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் மின்னோட்டம் மற்றும் வெப்பப் பாய்வு ஆகியவற்றுக்கு இடையேயான ஒப்புமை மின் மற்றும் வெப்ப மண்டலங்களுக்கு இடையே உள்ளது அதாவது இது உண்மையில் இதற்கு ஒத்ததாகும் எனவே தற்போதைய ஓட்டம் மற்றும் வெப்ப ஓட்டம் இடையே உள்ளது ஏனெனில் மின் மற்றும் வெப்பப் புலங்கள் ஒரே மாதிரியானவை அதாவது பிடித்துக் கொள்ளுங்கள் அதாவது வெப்ப வழக்கில் உள்ள சமவெப்பங்கள் மற்றும் வெப்ப ஓட்டக் கோடுகள் மின்சக்தி வழக்கில் உள்ள உபகரணங்கள் மற்றும் ஃப்ளக்ஸ் கோடுகளுடன் தொடர்புடையவை எனவே இது இந்த ஒப்புமையின் அடிப்படையில் தான் நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம் வெப்ப ஓட்டத்துடன் தொடர்புடைய மின்னோட்டத்தை நாம் வாட்ஸ் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வெப்பநிலை வேறுபாடு டிகிரி சென்டிகிரேடுக்கு ஒத்த சாத்தியமான வேறுபாடு ஆகியவற்றில் பிரதிநிதித்துவம் செய்வோம் ஓம்ஸ் சட்டத்தின் வெப்ப வடிவம் ஒரு அடுக்கு முழுவதும் உங்கள் வெப்ப பரிமாற்றத்தை அளிக்கிறது அதன் எதிர் முகங்கள் வெப்பநிலை வேறுபாட்டைக் கொண்டுள்ளன அங்கு ஒரு மின்னழுத்த வேறுபாடு இங்கே வெப்பநிலை வேறுபாடு வாட்ஸில் வெப்ப ஓட்டம் வெப்பநிலை வேறுபாடு ℃வெப்ப ஓம்ஸில் வெப்ப எதிர்ப்பு இது இந்த சமன்பாட்டில் உள்ளது 30 வலது தற்போதைய ஓட்டம் நான் ஒரு சாத்தியமான வேறுபாட்டிற்கு சமம் அதாவது e இல் இங்கே சொல்லுங்கள் வெப்ப ஓட்டமும் உங்கள் ஓட்டத்தை தற்போதைய ஓட்டத்திற்கு ஒத்திருக்கிறது எனவே வெப்ப ஓம்ஸில் வெப்ப எதிர்ப்பால் வாட்ஸ் வெப்பநிலை வேறுபாடு டிகிரி சென்டிகிரேடில் வெப்ப ஓட்டம் எனவே ஒரு வெப்ப ஓம் என்பது 1 ° of வெப்பநிலை வேறுபாடு தேவைப்படும் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் மின்னழுத்தத்திற்குச் சென்றால் வெப்பநிலை வேறுபாட்டிற்குப் பதிலாக அது ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் 1 வாட் வெப்ப ஓட்டத்தில் நீங்கள் மின்னோட்டத்திற்குச் சென்றால் பொருள் ஒன்றுதான் நாம் மீண்டும் மீண்டும் எழுத வேண்டும் வெப்ப ஓம் இவ்வாறு வெப்ப ஓம் என்பது ° 𝐶வாட் அலகுகளைக் கொண்டுள்ளது மற்றும் உங்கள் விஷயத்தில் நீங்கள் அந்த வெப்ப ஓம் என்று அழைக்கிறீர்கள் மற்றும் மின் விஷயத்தின் விஷயத்தில் அது ஓம் சரியானது அது ஓம் அல்லது வேறு வழியில் உங்கள் VIR க்கு சமம் அதனால் நான் V மூலம் R வோல்ட் உங்கள் டிகிரி சென்டிகிரேடுக்கு ஒப்பானது ஒரு ஆம்பியர் என்பது வாட் வலதுபுறத்தில் இருக்கும் வெப்ப வெப்ப ஓட்டத்திற்கு ஒத்ததாகும் வெப்ப மின்தடை g நாம் மின் எதிர்ப்பை கருத்தில் கொள்கிறோம் மற்றும் மின் எதிர்ப்பிற்கு ஒப்பானது மற்றும் அலகுகள் ° 𝐶 mWatt அல்லது ° 𝐶 cmW மீட்டர் நீங்கள் சென்டிமீட்டருக்கும் மாற்றலாம் அடுத்தது வெப்பப் புலம் பல்வேறு இழப்புகளால் கேபிளில் வெப்பம் உருவாகிறது பல்வேறு இழப்புகளால் கேபிளில் ஏற்படும் வெப்பம் கேபிளின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது பல காரணிகள் உள்ளன இந்த வெப்பம் டைஎலக்ட்ரிக் மூலம் மண்ணில் கரைக்கப்படுகிறது கவசம் இருக்கிறதா சரியாக சேவை செய்கிறதா எனவே இந்த வெப்பம் சரியாக வெளியேற்றப்படும் எனவே டைஎலக்ட்ரிக் சேவை மற்றும் மண் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கொண்டுள்ளது இதன் மூலம் இந்த வெப்பம் பாய்கிறது எனவே டைஎலக்ட்ரிக் சேவை மற்றும் மண் அனைத்தும் இந்த வெப்பம் பாயும் வெப்ப எதிர்ப்பு எதிர்ப்பைக் கொண்டுள்ளன எனவே உலோகங்கள் 0 வெப்ப எதிர்ப்பைக் கொண்டிருப்பதாகக் கருதலாம் உலோகத்திற்கு வெப்பம் இல்லை என்று நாங்கள் கருத மாட்டோம் உலோக உரிமைக்கு நீங்கள் வெப்ப எதிர்ப்பு இல்லை என்று அழைக்கிறீர்கள் எனவே அந்த உலோக உறையும் கவசமும் வெப்பத்தின் ஆதாரங்களாக இருப்பதைத் தவிர கணக்கீட்டில் விட்டுவிடலாம் எனவே வெப்ப எதிர்ப்பு உங்கள் சம்பந்தப்பட்ட உரிமையைப் பொறுத்தவரை உலோக உறைகள் மற்றும் கவசங்களை நாங்கள் விட்டுவிடுவோம் கேபிள் வலையில் அதிகபட்சமாக அனுமதிக்கப்படும் வெப்பநிலை உயர்வு நீங்கள் எந்த வகை கேபிளைப் பெல்ட் ஸ்கிரீனிங் அல்லது ஷீட் செய்யப்பட்ட முதலிய கோர் கோர்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது எனவே நீங்கள் பயன்படுத்தும் அல்லது பயன்படுத்தாத உறை உலோக ஈயம் அல்லது அலுமினியம் பல காரணிகள் உள்ளன நிறுவல் முறை நேரடியாக புதைக்கப்பட்டிருக்கும் அல்லது குழாய்களில் அல்லது காற்றில் போடப்பட்டுள்ளது திறந்த கேபிளில் திறந்த வெளியிலும் இருக்கலாம் அது நேரடியாக இருக்கலாம் புதைக்கப்பட்டது அல்லது ஒரு குழாய் வலது மற்றும் உங்கள் கவசத்தின் முன்னிலையில் பல காரணிகள் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட வெப்பநிலையுடன் தொடர்புடையதாக கருதப்படலாம் குறிப்பிடப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலை உயர்வு பல்வேறு காரணிகளுக்கு அறியப்படுகிறது உருவாக்கப்பட்ட வெப்பத்தை கேபிளில் மின்னோட்டத்தின் செயல்பாடாக வெளிப்படுத்தலாம் வெப்பப் பாதையின் மொத்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கணக்கிட முடிந்தால் அதிகபட்ச மின்னோட்ட மதிப்பீட்டை சரியாக தீர்மானிக்க முடியும் எனவே நாம் ஒரு உதாரணத்தை எடுக்கும் போது பல காரணிகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே தற்போதைய மதிப்பீட்டைக் கணக்கிடுவதில் உள்ள சிக்கல் வெப்பப் பாதையின் பல்வேறு கூறுகளின் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் நிர்ணயிக்கும் சிக்கலைக் குறைக்கிறது இந்த கூறுகள் கேபிள் காப்பு பாதுகாப்பு உறை மற்றும் மண் கேபிளின் தற்போதைய மதிப்பீட்டை நிர்ணயிக்கும் போது இவை அனைத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மிக்க நன்றி நாங்கள் மீண்டும் வருவோம்